மின்புலத்திற்கான ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தேற்றம் நாம் செய்யப்போகும் வேலைகளில் ஒன்று மின்புலத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பதுதான் ஒரு மின்னூட்ட பகிர்வு கொடுக்கப்பட்டால் நான் இதை செய்யப் போகிறேன் r ல் உள்ள E யானது 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 தொகையீடு dv ρ r பிரைமின் கீழ் r மைனஸ் r பிரைம் கனம் r மைனஸ் r பிரைம் Er14π0dVrr r3r r இதை நான் எப்போதுமே இப்படியா கணக்கிடப் போகிறேன் நான் உங்களிடம் வேறு கேள்வியைக் கேட்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இந்த மின்னூட்டத்தைப் பற்றி தெரியாத ஒரு இடத்திற்கு நான் செல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் இந்த புள்ளிகளில் புலம் இருப்பது எனக்கு தெரியும் இதை வேறு நிறத்தில் நிரப்புகிறேன் இந்த புள்ளிகளில் புலம் இருப்பது எனக்கு தெரியும் எனவே நான் சொல்வது என்னவென்றால் ஒரு எல்லையில் கொடுக்கப்பட்ட புலம் மின்னூட்ட பகிர்வு பற்றி எனக்குத் தெரியாது ஆனால் அந்த எல்லையை பற்றிய புலம் எனக்குத் தெரியும் மீதமுள்ள இடத்தில் நான் இங்கே புலத்தை கணக்கிட முடியுமா ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் எனவே நீங்கள் மின்னூட்டத்தை குறிப்பிடாத இடத்தில் கோள வடிவப் பொருள் எவ்வளவு மின்னூட்டத்தை கொண்டுள்ளது ஆனால் நான் உங்களுக்குக் கொடுப்பது என்னவென்றால் நான் அந்த கோள வடிவப் பொருளை மறைக்கிறேன் இந்த மேற்பரப்பில் இந்த கோள மேற்பரப்பில் புலம் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருப்பதையும் அதன் அளவு சில மாறிலிகளால் வழங்கப்படுவதையும் தருகிறேன் நான் மீதமுள்ள இடத்தில் புலத்தை கணக்கிட முடியுமா இந்த விஷயத்தில் இது மிகவும் எளிதானது ஏனென்றால் நீங்கள் சிவப்பு கோளத்தின் மையத்தை எடுக்கப் போகிறீர்கள் மேற்பரப்பில் உள்ள E யானது 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 ஏனென்றால் அனைத்தும் கோள வடிவமாக இருப்பதால் உள்ளிருக்கும் மின்னூட்டம் Q வகுத்தல் R வர்க்கம் இதுவே இதன் அளவு என்று கூறுவீர்கள் ER14π0QR2 ஆகையால் E என்பது 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 Q ன் கீழ் R வர்க்கம் ஆகும் இதை நான் 1 ன் கீழ் 4 பை எப்சிலன் 0 Q ன் கீழ் R வர்க்கம் முறை R வர்க்கம் கீழ் r வர்க்கம் என எழுதலாம் நான் R வர்க்கம் மூலம் பெருக்கவும் வகுக்கவும் செய்தேன் இது E R மடங்கு R வர்க்கத்துக்கு கீழ் r வர்க்கம் என நான் கூறப்போகிறேன் Er14π0Qr214π0QR2 எனவே இந்த புலத்தின் தன்மையை ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியைப் பற்றி கோள ரீதியாக சமசீராக இருப்பதால் இங்கே நான் வாதிட முடியும் எனவே இது ஒரு புள்ளி மின்னூட்டம் காரணமாக இருப்பதை நான் உணர முடிந்தது ஆனால் எனக்கு அதே மேற்பரப்பு வழங்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் புலம் மேற்பரப்பில் தன்னிச்சையான திசையும் தன்னிச்சையான அளவும் உடையது அவ்வாறெனில் நான் என்ன செய்வேன் பிறகு வெளிப்படையாக நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் புலத்தை இங்கே வெளியே எடுத்து ஒருவித வகையீட்டு சமன்பாட்டைப் பயன்படுத்தி அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதைக் கண்டுபிடித்து பின்னர் தொகையீடு செய்ய வேண்டும் எனவே ஒரு எல்லையிலிருந்து தொடங்கி புலத்தின் வகையீடுகள் தெரிந்தால் மற்ற எல்லா இடங்களிலும் ஒருவர் புலத்தை காணலாம் இப்போது நாம் ஏன் அதைச் செய்ய விரும்புகிறோம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு முறையும் மின்னூட்டம் எங்கு இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை எனக்கு புலம் தெரிந்த இடத்தில் ஒரு எல்லை வழங்கப்படலாம் இங்கிருந்து நான் அதை எவ்வாறு உருவாக்குவது எனவே வகையீடுகள் எனக்குத் தெரிந்தால் நான் அதைச் செய்ய முடியும் வேறுவிதமாகக் கூறினால் ஒரு எல்லையிலிருந்து தொடங்கும் புலத்தைக் கண்டறியக்கூடிய வகையீடு சமன்பாட்டை E பூர்த்தி செய்கிறதா இந்தக் கருத்து தெளிவாக இருக்கிறதா எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு வகையீடு சமன்பாட்டைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இதனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் புலம் எனக்குத் தெரிந்தால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நான் அதை அங்கிருந்து உருவாக்க முடியும் இப்போது எத்தனை வரையறைகள் உள்ளன என்று பார்ப்போம் E க்கு 3 கூறுகள் உள்ளன ஏனெனில் இது ஒரு வெக்டர் அளவு x திசையில் E x என்பது y கூறு மற்றும் E z ஆகும் இவை அனைத்தும் x y மற்றும் z இன் சார்புகள் இவை அனைத்தும் x y மற்றும் z இன் சார்புகள் x y மற்றும் z எனவே நான் புள்ளியிலிருந்து புள்ளிக்குச் செல்கிறேன் என்றால் இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியில் இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த மூன்று கூறுகளும் நான் x ஐ மாற்றும்போது Ex மாறுகிறது ஆனால் y மற்றும் z நிலையானதாக இருக்கிறது அதாவது நான் x ஐ பொருத்து ஒரு பகுதி வகைக்கெழு எடுத்துக்கொள்கிறேன் நான் y ஐ மாற்றினால் Ex மேலும் மாறுகிறது அல்லது நான் z ஐ மாற்றினால் Ex ஆனது மாறுகிறது மற்ற எல்லா கூறுகளும் இதைப் போன்றதே எனவே நான் இந்த புள்ளியில் இருந்தால் இது x இது y இது z என்றும் நான் இங்கிருந்து x z தளத்திற்கு சென்றால் நான் இங்கு நகரும்போது E x கூறு மாறக்கூடும் நான் y திசையில் சென்றால் E x கூறு மீண்டும் மாறக்கூடும் எனவே இந்த மூன்று வகையீடு பகுதி வகைக்கெழுகளால் விவரிக்கப்படுகிறது இதேபோல் மூன்று கூறுகளுடன் y கூறு மாறும் z கூறும் மாறும் எனவே கொள்கையளவில் எனக்கு எந்த புள்ளியிலிருந்தும் புலத்தை கணக்கிடுவதற்கு இந்த மூன்று 9 வகைக்கெழுகள் தேவை ஒவ்வொரு கூறுக்கும் மூன்று ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தொடங்குவதற்கு 9 கூறுகளின் மதிப்பு மற்றும் அவை அனைத்தையும் நான் பட்டியலிட வேண்டும் ஆனால் ஒரு தேற்றம் இருப்பது நமக்கு அதிர்ஷ்டம் அந்த தேற்றத்தை நான் நிரூபிக்காமல் அதை ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தேற்றம் என்று அழைக்கிறேன் அது என்ன கூறுகிறது ஒரு எல்லை கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு புலத்தின் எந்த ஒரு வெக்டர் புலத்தின் எல்லையில் செங்குத்து கூறு எனக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் எந்த வெக்டர் புலத்திலும் அனைத்து புலங்களும் செங்குத்தாக உள்ளன நான் அந்த அளவுகளை வரையறுத்து பின்னர் விளக்கப் போகிறேன் விரிதல் பற்றி தெரிந்தால் அதன் அர்த்தத்தை ஒரு நிமிடத்தில் விளக்குவேன் இது இதில் உள்ள வகைக்கெழுகளின் கலவையாகும் X ஐப் பொறுத்து x கூறு வகைக்கெழு y ஐப் பொறுத்து y கூறு வகைக்கெழு மற்றும் z ஐப் பொறுத்து z கூறு வகைக்கெழு ஆகியவற்றின் கூட்டுத்தொகை Divergence ExδxEyδyEzδz விரிதல் மற்றும் சுருட்டை என்று அழைக்கப்படும் மற்றொரு அளவு நமக்குத் தெரிந்தால் இந்த இரண்டு அளவுகளையும் நாம் அறிந்தால் அதன் கூறுகளை எழுதுகிறேன் எடுத்துக்காட்டாக சுருட்டையின் x கூறு பகுதி வகைக்கெழு Ez ன் கீழ் பகுதி வகைக்கெழு y கழித்தல் பகுதி வகைக்கெழு Ey ன் கீழ் பகுதி வகைக்கெழு z y கூறு என்பது x ன் பகுதி வகைக்கெழு z கழித்தல் பகுதி வகைக்கெழு Ez ன் கீழ் பகுதி வகைக்கெழு x மற்றும் z கூறு பகுதி வகைக்கெழு Ex பொறுத்து பகுதி வகைக்கெழு Ey கழித்தல் y ஐ பொறுத்து பகுதி வகைக்கெழு Ex இந்த சுருட்டை எனக்குத் தெரிந்தால் விரிதல் எனக்குத் தெரிந்தால் எல்லா இடங்களிலும் புலத்தை கணக்கிட முடியும் Curl Ezδy Eyδz Exδz Ezδx Eyδx Exδy எனவே இது ஹெல்ம்ஹோல்ட்ஸின் தேற்றம் மற்றும் எல்லையில் செங்குத்தாக உள்ள கூறு எனக்குத் தெரிந்தால் நான் சுருட்டை மற்றும் விரிதல் மட்டுமே தெரிந்து கொண்டால் போதும் இவற்றின் பொருளைப் புரிந்துகொள்வோம் இன்று மீதமுள்ள பாடம் இதைப் பற்றியே இருக்கப்போகிறது நான் ஒரு வெக்டர் புலத்தின் விரிதலில் கவனம் செலுத்தப் போகிறேன் டைவர்ஜென்ட் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் டைவர்ஜென்ட் என்பது அதாவது பார்வைகள் வேறுபடுகின்றன வேறுபட்ட ஒளி கதிர்கள் வருகின்றன என்று நாம் கூறுகிறோம் எனவே அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் உங்கள் 12 ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் ஒளி கதிர்கள் ஒன்றுக்கொன்று விலகிச் செல்கின்றன என்றால் ஒளி கதிர்கள் விரிதல் அடைகின்றன என்று நாம் கூறுகிறோம் மக்களுக்கு மாறுபட்ட பார்வைகள் இருந்தால் அவர்கள் விலக்கப் பார்வை கொண்டுள்ளனர் என்று நாம் கூறுவோம் ஆனால் மின்புலத்தை பொறுத்தவரை நாம் இதில் ஆர்வம் காட்டப் போவதில்லை நம்முடைய ஆர்வமெல்லாம் இந்த வேறுபட்ட கணித அளவுகளில்தான் ஒளி கதிர்கள் விரிகின்றன நான் ஒளி கதிர்களை வெக்டர் புலத்தால் நன்றாக குறிக்க முடியும் மேலும் இந்த புலத்தின் வெக்டர்களைக் குறிக்கும் கோடுகளை பரிசீலித்து வருகிறோம் இந்த விரிதல் எதைக் குறிக்கிறது என்பதற்கான ஒரு உணர்வைப் பெற நாம் விரும்புகிறோம் அதை வரையறுக்கிறோம் மற்றும் மிகவும் துல்லியமான முறையில் விரிதலை வரையறுக்க ஒரு உதாரணத்தை நாம் கூறும்போது அது முன்பு நான் கூறிய திரவ ஓட்டமாக இருக்கும் எனவே இந்த நீர் அல்லது ஒரு திரவம் பாய்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் எல்லா இடங்களிலும் அது வெவ்வேறு புள்ளிகளில் வேறுபட்ட ஓட்டத்தை கொண்டுள்ளது மற்றும் ஒளி கதிர்கள் விரிவடைவதை போல தோற்றமளிக்கிறது இந்த திசைவேகமும் வேறுபடுகிறது இந்த விரிதல் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுமா அதற்கு நான் திட்டவட்டமான அர்த்தத்தை கொடுக்க முடியுமா எனவே நான் இங்கே ஒரு தொகுதி சிறிய தொகுதியை எடுத்துக் கொண்டால் உள்ளே வருகின்ற அனைத்து திரவமும் வெளியேறுகின்ற திரவமும் சமமாகும் எனவே உள்ளே வரும் திரவம் வெளியேறும் திரவத்திற்கு சமமாக இருக்கும் இந்த நிகழ்வில் உண்மையில் இது விரிதல் அடையவில்லை என்று நான் கூறுவேன் எது உள்ளே வந்தாலும் அது வெளியே செல்கிறது மறுபுறம் உள்ளே வரும் திரவத்தை விட வெளியேறும் திரவம் அதிகமாக இருந்தால் இந்த திரவ ஓட்டம் விரிதல் அடைகிறது நீரோட்டத்தின் திசை வேகங்கள் விரிதல் அடைகின்றன ஏனென்றால் அவை கொண்டு வருவதை விட அதிகமாக எடுத்துக்கொள்கின்றன அல்லது மறுபுறம் உள்ளே வரும் திரவத்தை விட திரவம் வெளியே செல்வது குறைவாக இருந்தால் நான் இதை குவிப்பு என்று கூறுவேன் ஏனெனில் இது எதிர்மறை விரிதல் போன்றது இது அர்த்தமுள்ளதாக இருப்பதை பார்ப்போம் ஒரு வில்லையிலிருந்து வெளிவரும் ஒளி கதிர்களைப் பார்ப்போம் ஏனென்றால் நான் விரிதல் என்று சொல்கிறேன் நான் இங்கே சிறிய தொகுதியை எடுத்துக் கொண்டால் இங்கு எந்த ஒளி வந்தாலும் அது வெளியே செல்கிறது அது விரிதல் அடைவதில்லை மாறாக ஒரு புள்ளி மூலத்தைப் போன்ற ஒரு மூலத்தை நான் எடுத்துக் கொண்டால் ஒளியானது இங்கிருந்து எல்லா இடங்களிலும் வெளியே செல்கிறது நான் அதைச் சுற்றி ஒரு சிறிய கன அளவை எடுத்து இந்த அளவிலிருந்து ஒளி முழுவதும் வெளியே செல்வதைப் பார்க்கிறேன் ஒளி முழுவதும் வெளியே செல்கிறது இது உண்மையில் விரிதல் அடைகிறது மறுபுறம் நான் இங்கே ஒரு புள்ளியை எடுத்துக் கொண்டால் அனைத்து ஒளியும் உள்ளே வருகின்றது இதை குவிப்பு என்று கூறுவேன் இந்த புள்ளியை நோக்கி குவிகிறது இந்த புள்ளியில் இருந்து விரிதல் அடைகிறது இங்கே இந்த புள்ளியில் உண்மையில் குவிப்பு இல்லை விரிதல் விவாதித்ததைப் போல இந்த புள்ளியில் விரிதல் உள்ளது ஏனென்றால் எல்லாம் இங்கிருந்து வெளியே வருகிறது இந்த வகையானது விரிதல் என்ன என்பதற்கான ஒரு உணர்வை உங்களுக்குத் தருகிறது சில அல்லது முழுவதும் வெளியே செல்லும்போது அல்லது நிகர வெளிச்செல்லல் அல்லது நிகர வரத்து இருக்கும்போது இந்த எதிர்மறை விரிதல் அல்லது ஏதேனும் உள்ளே செல்லும்போது விரிதல் பண்பானது இருக்கும்